குவாண்டம் மெக்கானிக்ஸின் ஹெய்சன்பெர்க்கின் உருவாக்கம் இயக்கிசைவியல் மாறிகளை அணிகளாக வெளிப்படுத்துதல் இதுவரை நாம் என்ன செய்தோம் வில்சன் சோமர்ஃபெல்ட் குவாண்டம் நிபந்தனைகளைப் போலவே மேலும் மிக முக்கியமாக சில முடிவுகளைப் பெற்றோம் குவாண்டம் இயந்திர முடிவுகளை யூகிக்கவும் பெறவும் வழிவகுக்கும் தொடர்புக் கொள்கையையும் நாம் விரிவாக விவாதித்துள்ளோம் குவாண்டம் இயந்திர முடிவுகளை பகுப்பாய்வு செய்யுங்கள் கிளாசிக்கல் முடிவுகளிலிருந்து n முடிவிலிக்கு செல்லும் குவாண்டம் எண் n சிறியது மற்றும் சில பதில்களை நாம் பெற முடியும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் முழுமையடையவில்லை என்று கேள்விகள் எழும் குவாண்டம் கணக்கீடுகளை எவ்வாறு செய்வது என்று நமக்குத் தெரியாது அங்குதான் ஹெய்சன்பெர்க் வந்து தனது முதல் காகிதத்தை கொடுக்கிறது இது ஹெய்சன்பெர்க்கின் மந்திர காகிதம் என்றும் அழைக்கப்படுகிறது நான் அந்த குறிப்பை மன்றத்தில் பதிவேற்றுவேன் நீங்கள் அதை படிக்கலாம் நீங்கள் ஒரு குவாண்டம் அமைப்பை விவரிக்க விரும்பினால் கிளாசிக்கல் இயற்பியலை பார்க்க வேண்டாம் இந்த புற இடுகையை முயற்சிக்க வேண்டாம் ஆனால் குவாண்டம் இயந்திர விஷயங்களை நேரடியாக கணக்கிடுங்கள் என்று அவர் கூறுகிறார் எனவே குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றிய ஹெய்சன்பெர்க்கின் ஆய்வறிக்கை இன்று விவாதப் பொருளாக இருக்கப் போகிறது மேலும் முழு கோட்பாட்டின் குவாண்டம் பதிப்பை கொண்டு வர தொடர்புக் கொள்கையை அவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே அணு n அணுவால் பரவுகிறது என்றால் பொது குவாண்டம் இயந்திர அமைப்பு என்று நான் அர்த்தப்படுத்தும்போது அது எளிய சீரிசை இயக்கத்தை நிகழ்த்துகிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அது சில குணகம் அல்லது வீச்சு Ceiτnt ஐக் கொண்டுள்ளது என்று நான் கூறுவேன் இப்படித்தான் இயக்கம் தெரிகிறது பொதுவான இயக்கம் என்பது இந்த tau ன் மேல் சுருக்கமாக உள்ளது அங்கே n என்பது அதிர்வெண் ∂E∂J என்பது n நிலையுடன் தொடர்புடையது ஹெய்சன்பெர்க் கேள்வி கேட்டார் ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு அணுவில் ஒளிவீசும் குவாண்டம் துகளின் பாதையை நாம் உண்மையில் பார்க்கிறோமோ அதற்கு பதில் இல்லை எலக்ட்ரான் எந்த வழியில் நகர்கிறது என்பதை நான் கோட்பாடு செய்யவில்லை எனவே நாம் கவனிக்காத விஷயங்களைப் பற்றிப் பேசுவது முறையல்ல அவருடைய முதல் முன்மொழிவு நாம் கவனிக்கும் அளவுகளின் அடிப்படையில் குவாண்டம் கோட்பாட்டை உருவாக்குவது வரலாற்று ரீதியாக இந்த சிந்தனை வரலாற்று ரீதியாக கருத்தரங்கில் ஐன்ஸ்டீனின் குறிப்பால் ஈர்க்கப்பட்டது எனவே ஒரு அணு அமைப்பில் நாம் கவனிக்கும் அளவுகளின் அடிப்படையில் குவாண்டம் கோட்பாட்டை உருவாக்குவதாகவும் முடிந்தவரை குறைந்தபட்ச மாற்றங்களைச் செய்யும் கிளாசிக்கல்களுக்கு நெருக்கமாக இருப்பதாகவும் அவர் கூறுகிறார் எனவே அவர் முன்மொழிகிறது என்னவென்றால் நான் குவாண்டம் கிளாசிக்கல் இடையே முன்னும் பின்னுமாக செல்ல போகிறேன் நம்மிடம் x க்கு சமமான Ceiτωt உள்ளது எங்கே இவை வீச்சுகள் ஆகும் இது x மற்றும் எந்த xt உண்மையானது மற்றும் இது C க்கு சமமாக C இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது அதை நாம் எப்படிக் காண்கிறோம் அதைப் பார்க்க x என்பது τ ∞Ceiτωt க்கு சமம் என எழுத வேண்டும் நான் இதை τ ∞CeiτωtC τe iτωt என எழுதலாம் இப்போது இது உண்மையானதாக இருக்க அது பிளஸ் மற்றும் கழித்தல் இரண்டையும் உள்ளடக்கியது என்னிடம் C C τ என இருக்க வேண்டும் நான் அதை செய்து இப்போது எழுதினால் C உண்மையானது என்று கருதுவோம் பின்னர் என்னிடம் xtτ02Ccosτωnt உள்ளது எனவே வீச்சு உண்மையானதாக cosτωn என எடுக்கப்பட்டால் இயக்கத்தின் வீச்சு 2C ஆகும் இவ்வாறு எழுதுக எனவே ஹெய்சன்பெர்க்கால் முன்மொழியப்பெற்ற குவாண்டம் இயந்திர விளைவைக் காண்போம் எனவே கிளாசிக்கல் நான் மீண்டும் கிளாசிக்கல் முறைப்படி எழுதினால் xtCeiτωt C C τ x ஆனது குவாண்டம் மெக்கானிக்கல் முறைப்படி உண்மை ஐ நோக்கி செல்ல முனைகின்றன நாம் x ஐ பார்க்க வேண்டாம் அதாவது நான் பாதையை கவனிக்கவில்லை என்பது அதன் பொருள் ஹெய்சன்பெர்க் முன்மொழிந்த குறிப்பிட்ட x என்ன தொடர்புடைய C மற்றும் அதிர்வெண் τωn சேகரிப்பு மூலம் இது குவாண்டம் இயந்திரத்தனமாக எதுவும் இல்லை ஆனால் C என்பது உண்மையில் Cnn τ இது n லிருந்து n τ நிலைக்கு மாறுவதற்கு தொடர்புடைய வீச்சு மற்றும் τωn n τ இருந்து மாறுவதற்கு தொடர்புடைய ω வை தவிர வேறொன்றுமில்லை இது En En τ ℏ க்கு சமம் எனவே நான் ஒரு x ஐ குவாண்டம் இயந்திரத்தனமாக எழுத போவதில்லை x ஐ எழுத வேண்டாம் மாறாக அதன் பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொள்வோம் மற்றும் நாம் விளக்கக்காட்சியை எப்படி எடுத்துக்கொள்வது எனவே கொடுக்கப்பட்ட ஒரு x அது Cnn τ மற்றும் தொடர்புடைய அதிர்வெண் nn τ ஆகியவற்றால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படப் போகிறது அவை என்ன என்பதை நான் கொடுத்திருக்கிறேன் மற்றும் அனைத்து n மற்றும் ஐ இவை எப்படி பிரதிநிதித்துவம் செய்கின்றன எனவே அது சரியாக எண்களின் தொகுப்பாக மாறுகிறது நீங்கள் இப்படித்தான் கவனிக்கத்தக்கவை என்பதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் ஏனென்றால் அவர் கவனிக்கத்தக்கவகையில் கோட்பாட்டை உருவாக்கியதாக நான் முன்பு கூறினேன் எனவே அவை கவனிக்கத்தக்கவையா nn τ ஒரு கவனிக்கத்தக்கவை ஏனென்றால் நான் கதிர்வீச்சின் அதிர்வெண் மற்றும் 2Cnn τ என்பது வீச்சு மற்றும் எனவே Cnn τ2 என்பது செரிவிற்கு விகிதாசாரத்தில் உள்ளது எனவே அமைப்பின் குவாண்டம் தன்மையைபிரதிநிதித்துவப்படுத்தும் 2 அளவுகள் nn τ மற்றும் Cnn τ ஆகியவற்றை நாம் முன்மொழிகிறோம் நான் இது கைனேமேட்டிக்ஸ் மட்டத்தில் மாற்றப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும் அதாவது இயக்கவியல் என்பது நாம் வெறும் கைனமேடிக் முறையில் அமைக்க முடிவு செய்யப்படவில்லை இது தொடர்புடைய வேகத்தைப் பற்றி நாம் எவ்வாறு அளவுகளைப் பிரதிநிதித்துவப்படுத்தப் போகிறோம் தொடர்புடைய வேகம் v t இது xt ஆகும் இது ddtx இதுinn τCnn τ மற்றும் தொடர்புடைய அதிர்வெண் nn τ ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது இந்த காரணியை நான் எவ்வாறு பெறுவேன் இந்த காரணி ஏனென்றால் கிளாசிக்கல் முறையில் என்ன நடந்தது என்பதை மீண்டும் விளக்குகிறேன் xt∑Ceiτωt அதன் வழித்தோன்றல் xtiωτCeiτωt இது இந்த முழு விஷயத்தால் மாற்றப்படுகிறது எனவே நாம் கிளாசிக்கல் உடன் ஒரு தொடர்பை செய்து வருகிறோம் ஆனால் இப்போது இயக்கத்தின் எந்த ஃபோரியர் கூறு என்பதற்கு இயக்கமானது nலிருந்து n τ நிலைக்கு மாற்றம் தொடர்புடைய ஒரு எண்ணால் மாற்றப்பட போகிறது எனவே நம்மிடம் xன் பிரதிநிதித்துவம் உள்ளது இது எண்களின் சேகரிப்பு Cnn τ ஆகும் மற்றும் தொடர்புடைய அதிர்வெண் nn τ இது En En τℏ க்கு சமமாக உள்ளது |Cnn τ |2 என்பது அதிர்வெண் nn τ இல் கதிர்வீச்சின் தீவிரத்திற்கு விகிதாசாரத்தில் தொடர்புடையது எனவே இது கைனேமேடிக் மாற்றம் என்பது தொடர்புடைய மற்ற இயந்திர மாறிகளைக் கணக்கிடலாம் என பரிந்துரை செய்கிறது உதாரணமாக நாம் v ஐ inn τCnn τ மற்றும் nn τ ஆகியவற்றால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படப் போகிறோம் என்று கூறினோம் சரி இது வருகிறது ஏனெனில் எழுதப் போகிறோம் எனவே இந்த முறை நான் எழுதுகிறேன் நேரத்தை சார்ந்திருக்கும் Cnn τ ஆனது Cnn τeinn τt என வழங்கப்படுகிறது இது கிளாசிக்கல் முடிவிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது எனவே நான் இதேபோல் vt ஐ வழித்தோன்றலை எடுப்பதன் மூலம் எழுத முடியும் இதேபோல் கோண உந்தம் அல்லது எதை வேண்டுமானாலும் எழுத முடியும் அடுத்து எழும் கேள்வி என்னவென்றால் இந்த அளவுகளை நாம் எவ்வாறு பெருக்குவது கூட்டுவது மற்றும் கழிப்பது என்பதுதான் சுருக்கமாக இந்த அளவுகளில் இயற்கணித செயல்பாடுகளை நாம் எவ்வாறு செய்கிறோம் அதற்காக ஹெய்சன்பெர்க் அதிர்வெண்கள் எவ்வாறு இணைகின்றன என்பதைக் கொண்டு வழிநடத்தப்பட்டார் எனவே முதல் கேள்வி நான் கூட்ட வேண்டும் ஒருவேளை நான் x1 x2 ஐ கூட்ட விரும்பினால் இது கழித்தல் ஐயும் கவனித்துக்கொள்ளும் இது Cnn m என குறிப்பிடப்படுகிறது மேலும் முதல் அளவு பிளஸ் Cnn mஇரண்டாவது அளவிற்கு மற்றும் தொடர்புடைய அதிர்வெண் nn m மூலம் குறிக்கப்படும் நான் வைத்திருக்கும் அதிர்வெண் ஆனது கூட்டல் மற்றும் கழித்தல் மிகவும் முக்கியமான பெருக்கல் ஆகியவற்றை கவனிப்பதை போலவே சமமாக இருக்க வேண்டும் நான் X மற்றும் Y இரண்டு அளவுகளைக் கொண்டுள்ளேன் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இவை இந்த எண்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன Cn அதை நாம் n என்று அழைக்கலாம n τ மற்றும் ஒமேகா n n மைனஸ் tau என்று அழைக்கலாம் இது Dnn τ மற்றும் nn τ ஆல் குறிப்பிடப்படுகிறது நான் இரண்டையும் எவ்வாறு இணைப்பது என்று கூறுவேன் எனவே கிளாசிக்கல் அல்லது கிளாசிக்கல் வரம்பில் தொடர்புடைய கொள்கையைப் பயன்படுத்தி நம்மிடம் என்ன இருக்கிறது x என்பது ∑Ceiτωnt சமம் y ∑Deiτωnt க்கு சமமாக இருக்கும் நான் Ceiαωnt ஐ இந்த x க்கு சமமாக எழுத முடியும் மற்றும் நான் Deiβωnt ஐ yக்கு சமம் என எழுத முடியும் எனவே கிளாசிக்கல் முறைப்படி x முறை y என்பது αβCDeiαβωnt க்கு சமமாக இருக்கும் இவ்வாறுதான் நான் இதை குவாண்டம் இயந்திரத்தனமாக பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினேன் எனவே நாம் x முறை y என்பது αβCDeiαβωnt என கிளாசிக்கல் விளைவாக எழுத வேண்டும் என்று பார்ப்போம் இது குவாண்டம் இயந்திரத்தனமாக வழக்கில் இருக்க போவதில்லை ஏனெனில் குவாண்டம் இயந்திரத்தனமாக நான் பார்க்கக்கூடிய அந்த அதிர்வெண்களை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறேன் எனவே எந்தவொரு தன்னிச்சையான அதிர்வெண்ணையும் எடுத்துக்காட்டாக பார்க்க முடியாது என்னிடம் இரண்டு நிலைகள் மூன்று நிலைகள் n இருந்தால் இந்த இரண்டு அதிர்வெண்களில் சில n லிருந்து α மற்றும் n லிருந்து விற்கு ஒரு மாற்றம் நடைபெறுகிறது என்றால் ஆனால் என்னால் முடியும் எனினும் அதிர்வெண்ணை பார்க்க முடியாது அதிர்வெண் nn α மற்றும் இதிலிருந்து ஒன்று n α இது nn α β என்று பாருங்கள் மற்றும் n α லிருந்து n α βநான் அந்த அதிர்வெண்ணை பார்க்க முடியும் எனவே எது ரிட்ஸ் அதிர்வெண் சேர்க்கை விதி என அறியப்படுகிறது அதன்படி நான் அதிர்வெண் nn α β ஐ பார்க்க முடியும் இது nn αn αn α β ஆகும் இந்த அதிர்வெண்கள் அனைத்தையும் சரியாக இணைக்க முடியாது இது சில நேரங்களில் ஒரு சுழற்சி வடிவத்தில் எழுதப்படுகிறது இது n α βnn αn αn α β0 இது ராலி அதிர்வெண் விதி அல்லது சேர்க்கை விதி என்று அழைக்கப்படுகிறது எனவே அனைத்து அதிர்வெண் தரவும் இந்த விதியைப் பின்பற்றுகிறது முதல் நிலையிலிருந்து இரண்டாவது நிலை மற்றும் இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலை வரை வரும் அதிர்வெண்களை மட்டுமே நான் பார்க்கிறேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம் எனவே இந்த கிளாசிக்கல் முடிவை ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அர்த்தத்தில் எழுதும் போது நான் கவனமாக இருக்க வேண்டும் நான் சில சேர்க்கைகளை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் எனவே நாம் அதை பார்ப்போம் எனவே கேள்வி எனவே இங்கே ஒரு கேள்வி உள்ளது அதிர்வெண்கள் ஒரு சீரற்ற முறையில் இணைக்க முடியாது என்பதற்கு அர்த்தம் என்ன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சேர்க்கை கொள்கை ஏன் எனவே நான் முன்பு கூறியது போல் நான் பல நிலைகளை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன் நான் கவனித்த அதிர்வெண் எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது இது அதிர்வெண் 1 என்று நான் நினைத்தால் இந்த கலவையை என்னால் கவனிக்க முடியாது 2 1 2 என்பது அதிர்வெண் இது கவனிக்கப்படவில்லை எனவே நான் அனைத்து அதிர்வெண்களையும் எடுத்து இது போன்ற எந்த முறையிலும் அவற்றை இணைக்க முடியாது கவனிக்கப்பட்டது என்ன எனினும் இந்த பிளஸ் இந்த அல்லது இரண்டாவது ஒன்று இந்த பிளஸ் இது எனவே அவைகள் ரிட்ஸ் சேர்க்கை கொள்கையை பின்பற்றும் ஒரு முறையில் இணைக்கப்பட வேண்டும் அல்லது நீங்கள் நம்முடைய மொத்த மாற்றத்தையும் அதை காட்சிப்படுத்தும் ஒரு இயற்பியல் ரீதியான வழி என்று இரண்டு தொடர்ச்சியான மாற்றங்களையும் உடைக்க முடியும் அங்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை பார்க்க முடியும் என்று சொல்ல முடியும் எடுத்துக்காட்டாக கிளாசிக்கல் விஷயத்தில் என்னால் உடைக்க முடியாது நான் அதை இடது புறத்தில் காட்டுகிறேன் இளஞ்சிவப்பு நிறத்தில் இந்த இரண்டு மாற்றங்களில் காட்டப்படும் மாற்றம் எனவே நான் அதிர்வெண்களை இத்தகைய முறையில் இணைக்க முடியாது எனவே மீண்டும் X Y ஐ செய்ய எனவே எனக்கு அந்த அதிர்வெண்கள் மட்டுமே வேண்டும் einn α β இது einn αn αn α β ஐ தவிர வேறொன்றுமில்லை நான் nn αn αn α β என்ற முறையில் மட்டுமே அவற்றை இணைக்க நினைக்கிறேன் நான் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரே வழி இதுதான் இது அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஏனெனில் நான் nn α β என எழுத முடியும் அது En En α βℏ ஆகும் En EnEn En α βℏ அங்கே n' இப்போது எந்த இடைநிலை நிலைகளாகவும் இருக்கலாம் உதாரணமாக மீண்டும் இந்த உதாரணத்திற்குச் செல்கிறேன் இந்த ஆற்றல் நிலைகளை நான் செய்வேன் இதை நான் எனது n வது நிலை என்று பிரதிநிதித்துவப் படுத்துகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த அதிர்வெண் nn ஒன்று இது மேலே சென்று கீழே வருவதை விரும்புகிறேன் மற்றும் இந்த விஷயங்கள் ஆனால் அவைகள் இந்த முறையில் இணைக்கப்பட வேண்டும் எனவே நான் இந்த மாதிரி அதிர்வெண்ணை இணைக்கிறேன் என்றால் நான் C ஐ எடுத்துக் கொள்கிறேன் அதன்படி Cnn மற்றும் Dnn α β இது y க்கானது எனவே நான் X Y ஐ பெற்றிருக்க வேண்டும் ஒருவேளை நான் இந்த nn α β term ஐ பெறவேண்டுமானால் இது nCnnDnn α βeinnnn α βக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு சோதனையின் முடிவை மிக மிக முறையான முறையில் இணைத்துள்ளீர்கள் அவைகள் ரிட்ஸ் அதிர்வெண் சேர்க்கை விதி என அழைக்கப்படுகிறது பின்னர் உண்மையில் நான் இதை எவ்வாறு இணைக்க முடியும் என்று பார்க்கிறேன் எனவே நாம் பெறுவது என்னவென்றால் நான் பொதுவாக X Y nn τ ன் கூறு nXnnYnn τ என வழங்கப்படுகிறது என்று எழுத முடியும் மற்றும் நவீன மொழியில் இது Xn n' மற்றும் Yn n' ஆகியவற்றின் அணி பெருக்கல் பெருக்கலைத் தவிர வேறொன்றுமில்லை என்று எனக்குத் தெரியும் இரண்டு அணிகள் அவற்றின் பெருக்கலை உருவாக்குவேன் எனவே ஹெய்சன்பெர்க் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸை அறிந்திருக்கவில்லை அந்த நேரத்தில் இயற்பியலாளர் அவற்றைப் பயன்படுத்தவில்லை இதன் மூலம் அவர் இதைக் கண்டுபிடித்தார் எனவே இது மற்றொரு மகத்துவம் எனவே அவர் இப்போது கைனமாட்டிக் மாற்றங்களைச் செய்து கவனிக்கக்கூடிய அளவுகளால் மாறும் சக்திவாய்ந்த மாறிகளைக் குறிக்கிறது அதாவது கதிர்வீச்சின் வீச்சு மற்றும் அதிர்வெண் கவனிக்கப்படுகிறது எனவே x போன்ற ஒரு அளவு இப்போது நான் அதை எழுத போகிறேன் x11 x12 ei12t மற்றும் பல செங்குத்து பக்கத்தில் x21 ei21t x22 x23 ei23tமற்றும் பல இங்கே nn என்பது En En ℏ என வழங்கப்படுகிறது மற்றும் அது n மற்றும் n' என்ன என்பதை பொறுத்து எதிர்மறையாய் அல்லது நேர்மறையாய் இருக்க முடியும் எனவே நான் அணிகள் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படப் போகும் அனைத்து அளவுகளும் மற்றும் நான் அணிகள் என்று சொல்லும் கணம் இதன் விளைவாக அவை எவ்வாறு பெருக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் அறிவேன் நான் x y ஐ எடுத்துக்கொண்டால் இது X மற்றும் Y அணியின் பெருக்கல் இது அணி இயற்கணிதத்திலிருந்து நாம் அறிந்த Y X போலவே இல்லை எனவே இது y x போன்றதல்ல எனவே இந்தப் பிரதிநிதித்துவத்தின் மூலம் பெருக்கலின் பரிமாற்ற விதி குவாண்டம் இயந்திரபிரதிநிதித்துவத்திற்கு பொருந்தாது என்பதையும் இது கிளாசிக்கல்பாரம்பரிய சிந்தனை முறையிலிருந்து ஒரு பெரிய கைனமாட்டிக் மாற்றமாகும் இப்போது x முறை v என்பது v முறை x ஐப் போல இருக்கப் போவதில்லை இது ஒரு புறப்பாடு மற்றும் மாற்றத்தின் வீதம் அல்லது ஒரு அணுவின் தீவிரம் அல்லது ஆற்றல் விகிதம் ஆனது |Cnn α|2 க்கு விகிதாசாரமாக இருக்கும் இது n லிருந்து n α மாற்றம் நடைபெறுகிறது என்று கூறுவோம் நான் நேரடியாக Cn கணக்கிட முடிந்தால் என் பதில் என்னிடம் உள்ளது நான் சிக்கலை இயந்திரத்தனமாக தீர்க்கிறேன் அது எவ்வாறு செய்யப்படுகிறது குவாண்டம் நிபந்தனைகள் என்ன அது எவ்வாறு சக்திவாய்ந்ததாக உள்ளது என்பது பின்வரும் அடுத்த இரண்டு விரிவுரைகளுக்கு உட்பட்டது